இதற்கு முந்தய வகுப்பில் டூயல் சிம்ப்ளக்ஸ் அல்கோரிதம் பற்றி அறிந்து கொண்டோம் மேலும் அங்கு செயற்கை மாறிகளைப் பயன்படுத்தாமல் தடைகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ அனைத்தை சிக்கலையும் குறைக்கும் முறையை பயன்படுத்தி நம்மால் திர்க முடிந்தது சிம்ப்ளக்ஸ் அல்காரிதத்தில் வலது புறம் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதை உறுதிசெய்துள்ளோம் இதன் பொருள் முதன்மை நிலை மாறியானது சாத்தியமானதாகும் மேலும் அவற்றில் சில இரட்டை மாறி அணுக முடியாதவை என்பதைக் குறிக்கும் நேர்மறையானவை ஆகும் நேர்மறை Cj Zj's ஐ உள்ளிடுவதன் மூலம் இரட்டை மாறியின் நிலை சாத்தியமாகுவதை உறுதிசெய்துள்ளோம் எனவே இந்த சிம்ப்ளெக்ஸ் முறையில் நமக்கு முதன்மை நிலை மாறியின் சாத்தியக்கூறு இருந்தது நாம் இரட்டை மாறியின் சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்கிறோம் அதன் அடிப்படையில் நமக்கு உகந்த தீர்வுகள் கிடைத்துள்ளன டூயல் சிம்ப்ளெக்ஸின் வலதுபுறத்தில் எதிர்மறை மதிப்புகள் இருந்தன இது முதன்மை நிலை மாறியானது அணுக முடியாதது என்பதைக் குறிக்கிறது ஆனால் இரட்டை மாறி எப்போதும் சாத்தியமானதாகும் பின்னர் நாம் முதலில் வெளியேறும் மாறியைத் தீர்மானிக்க முடிந்தது அதன்பின் நுழையும் மாறியைத் நாம் முதன்மை நிலை மாறி சாத்தியத்தை அடைந்துள்ளது எனவே இது மிகவும் உகந்ததாக இருக்கிறது இப்போது இங்கே காட்டப்பட்டுள்ள ஒரு சிக்கலைப் பற்றி முதலில் பார்ப்போம் எனவே அதிகபட்ச சிக்கலானது 2 தடைகளுக்கு சமமானதை விடக் குறைவானதாகும் 1 தடைக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது மேலும் புறநிலை செயல்பாடு ஒரு எதிர்மறை காலத்தையும் கொண்டுள்ளது எனவே முதலில் செயற்கை மாறிகள் இல்லாமல் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையை உருவாக்குவோம் சாதாரணமாக இரண்டாவது கட்டுப்பாடு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் எதிர்மறையான மந்தநிலை ஏற்பட்டிருக்கும் எனவே அது ஒரு செயற்கை மாறுபாட்டை ஏற்படுத்தியிருக்கும் இப்போது நாம் செயற்கை மாறியை அறிமுகப்படுத்தவில்லை எதிர்மறை மந்தமான X5 ஐ நாம் தக்க வைத்துக் உள்ளோம் பின்னர் நாம் 1 உடன் அதனை பெருக்குகிறோம் இதனால் இந்த அடையாள மேட்ரிக்ஸைப் பெறுகிறோம் இதனால் இந்த அடையாள மேட்ரிக்ஸை இங்கே பெற முடிந்தது X4 X5 X6 ஐப் பயன்படுத்தி சிம்ப்ளக்ஸ் டேபிளைத் தொடங்கலாம் இப்போது சிம்ப்ளக்ஸ் டேபிளைத் தொடங்கும்போது வலது புற மதிப்புகள் இங்கே நேர்மறை எதிர்மறையானவை என்பதை உணர முடிகிறது மேலும் முதன்மை நிலை மாறியானது அணுக முடியாதது என்பதைக் குறிக்கிறது மேலும் மாறிகளில் ஒன்று எதிர்மறை மதிப்பைக் கொண்டுள்ளது ஐ கணக்கிட்டுள்ளோம் X4 X5 மற்றும் X6 உடன் 3 தடைகள் உள்ளன எனவே X4 X5 மற்றும் X6 உடன் அடிப்படை மாறிகள் 0 உடன் புறநிலை செயல்பாடின் பங்களிப்பையை அளித்துள்ளது எனவே Cj Zj கள் 4 1 5 0 0 மற்றும் 0 ஆகும் எனவே இதை தொடங்குவதற்குமுன் நமக்கு ஒரு நிலை இருக்கிறது என்பதை உணர முடிகிறது இது போன்ற ஒரு எளிய அட்டவணையை உருவாக்கினால் நமக்கு ஒரு சூழ்நிலை உள்ளது மேலும் வலது பக்கம் அனைத்தும் 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இல்லை முதன்மை நிலை மாறியானது அணுக முடியாததாக இருக்கிறது ஒன்று எதிர்மறையையும் கொண்டுள்ளது மீதமுள்ளவை நேர்மறையானவையாகும் எனவே இந்த நேர்மறை இரட்டை மாறி கூட அணுக முடியாதது என்பதைக் குறிக்கிறது எனவே முதன்மை நிலை மாறியானதுக்கு அணுக முடியாத ஒரு நிலைமை உள்ளது மேலும் இரட்டை மாறியும் அணுக முடியாத ஒரு தீர்வு நம்மிடம் உள்ளது இப்போது சிம்ப்ளெக்ஸில் நாம் எப்போதும் போல் முதன்மை நிலை மாறியில் சாத்தியமானதை பராமரிக்கிறோம் இரட்டை மாறி சிம்ப்ளெக்ஸில் நாம் எப்போதும் போல இரட்டை மாறியில் சாத்தியமானதை பராமரிக்கிறோம் ஆனால் இப்போது நாம் இதில் திருப்தி அடையவில்லை என்பதை வெளியிடுகிறோம் நாம் மேலும் தொடரலாம் மற்றும் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியுமா அல்லது நாம் பெரிய M முறை அல்லது செயற்கை மாறி முறையை பயன்படுத்த வேண்டுமா இதற்கான பதில் என்னவென்றால் நாம் இந்த முறையை தொடரலாம் மேலும் அந்த முறையை செய்யலாம் மற்றும் சிக்கலுக்கு உகந்த தீர்வைக் கொடுத்தால் செயற்கை மாறியைச் சேர்க்காமல் அதை எவ்வாறு செய்வது என்பதைக் காண்பிப்போம் எனவே இதை முயற்சி செய்து பார்ப்போம் எனவே முதலில் ஒரு நேர்மறை ஐ உள்ளிட்டு வெளியேறும் மாறியைக் கண்டுபிடிப்பதன் மூலம் சிம்ப்ளக்ஸ் வழி என்று அழைக்கப்படுவதைப் பின்பற்றலாம் அல்லது எதிர்மறை மதிப்பைக் கொண்ட ஒரு மாறியை முதலில் விட்டுவிட்டு இரட்டை மாறி சிம்ப்ளக்ஸ் வழி என்று அழைக்கப்படுவதை நாம் செய்ய முடியும் எனவே முதலில் வெளியேறும் மாறியைக் கண்டறிந்து பின்னர் நுழையும் மாறியை அடையாளம் காண வேண்டும் எனவே நாம் இரு வழிகளிலும் கணக்கிடலாம் எனவே இப்போது அதை இரட்டை மாறி சிம்ப்ளக்ஸ் வழியில் கணக்கிடுவதன் மூலம் தொடங்கலாம் அதாவது வெளியேறும் மாறியை முதலில் அடையாளம் காண்போம் எனவே 40 உடன் எக்ஸ் 5 மாறி முதலில் வெளியேறும் மாறி ஆகும் எனவே உள்ளே நுழையும் மாறியைக் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் அதை இரட்டை மாறி சிம்ப்ளக்ஸ் வழியில் செய்கிறோம் என்பதால் நாம் அதன் குணகத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரே ஒரு எதிர்மறை மட்டுமே உள்ளது எனவே நாம் எதிர்மறை மதிப்புகளை மட்டுமே பார்க்க வேண்டும் சிக்கல் ஒரு அதிகரிப்பாகும் எனவே நாம் எதிர்மறை மதிப்புகளை மட்டுமே பார்க்க வேண்டும் 1 மட்டுமே உள்ளது மேலும் இது முன்னிலை வரிசையில் எதிர்மறை குணகத்தைக் கொண்டுள்ளது எனவே 18 என்ற விகிதத்துடன் 1 வேட்பாளர் மட்டுமே உள்ளார் மேலும் மாறி X2 என்பது மட்டுமே வேட்பாளர் ஆகும் அது உள்ள நுழையும் எனவே மாறி 5X2 ஐ மாறி X2 உடன் மாற்றுவதன் மூலம் அடுத்த மறு செய்கையை இப்போது கணக்கிடலாம் எனவே X2 X5 ஐ மாற்றும் என்று கூறி இரட்டை மாறி சிம்ப்ளக்ஸ் வழியைத் தொடங்கினோம் எனவே அடுத்த மறு செய்கைக்கு இப்பொழுது செல்வோம் எனவே அடுத்த மறு செய்கையை இங்கே கணக்கிட்டுள்ளோம் எனவே இதைத் தொடங்குவதற்கு நாம் வெளியேறும் மாறியை கொண்டு தொடங்கினோம் பின்னர் இது நுழைவு மாறியைக் கொண்டுள்ளது எனவே 3 தடைகளைக் கொண்ட ஒரு சிக்கலை விளக்கும் வாய்ப்பாகவும் இதைப் பயன்படுத்தி கொள்ளலாம் சிம்ப்ளக்ஸ் அல்லது டூயல் சிம்ப்ளக்ஸ் செய்தபோது இதுவரை பார்த்த எல்லா எடுத்துக்காட்டுகளிலும் 2 தடைகளுக்கு தீர்வை அடைந்துள்ளோம் எனவே இது நம் மைய உறுப்பாகும் எனவே பிவோட் வரிசையின் ஒவ்வொரு உறுப்புகளையும் பிவோட் உறுப்பு மூலம் வகுக்க வேண்டும் எனவே 5 8 நமக்கு 58 தரும் இந்த அட்டவணையில் நாம் செய்யும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் முன்னிலைப்படுத்துகிறேன் அதாவது 8 8 1 7 8 7 8 0 8 1 8 1 8 மற்றும் 0 - 40 8 5 ஆகும் எனவே புதிய மறு வரிசை அல்லது பிவோட் வரிசையை அடுத்து மறு செய்கை அல்லது புதிய மறு செய்கையில் எழுதியுள்ளோம் இப்போது இது டூயல் சிம்ப்ளக்ஸ் அல்லது மறு செய்கை என்று அழைக்கப்படுகிறது பிவோட் உறுப்பு எதிர்மறையானது மேலும் அடுத்த மறு செய்கையின் பொது வலது புறம் எதிர்மறையாக இருப்பதால் இங்கு ஒரு நேர்மறையான மதிப்பைப் பெற முடியும் இது டூயல் சிம்ப்ளக்ஸ் மறு செய்கையில் எதிர்மறை மையத்தை வைத்திருப்பதற்கான முன்மொழிவாகும் பின்னர் முதல் வரிசையையும் மூன்றாவது வரிசையையும் கணக்கிட வேண்டும் இப்போது முதல் வரிசையைச் கணக்கிட இந்த உறுப்பை 4 என்று பார்க்கிறோம் இப்போது நாம் ஏற்கனவே இங்கே 1 ஐ உருவாக்கியுள்ளோம் இது பிவோட் உறுப்பிலிருந்து புதிய பிவோட் ஆகும் எனவே இந்த 4 ஐப் கவனமாக பார்க்கிறோம் பின்னர் நமக்கு 3 தடைகள் இருப்பதால் அங்கு 0 தேவை ஆகும் அடையாள அணி இப்போது 1 0 0 0 1 0 0 0 ௧ ஆகும் எனவே X4 இன் கீழ் X இன் படி நமக்கு 1 0 0 இருக்க வேண்டும் X2 இன் கீழ் நமக்கு 0 1 0 இருக்க வேண்டும் X6 இன் கீழ் 0 0 1 இருக்க வேண்டும் எனவே இப்போது நமக்கு 1 உள்ளது எனவே நமக்கு 0 என்பது 4 இருக்க வேண்டும் 4 முறை 1 இது ௦ ஆகும் எனவே இதை முதலில் எழுதிக் கொள்வோம் எனவே முதல் வரிசை புதிய இரண்டாவது வரிசையின் 4 மடங்கு வரிசை செயல்பாடு ஆகும் எனவே 3 4 முறை என்பது 58 3 208 இது 48 இது 12 ஆகும் 5 4 முறையே 78 ஆகும் எனவே 5 288 128 32 ஆகும் எனவே 3 2 கிடைக்கும் எனவே 1 4 முறை 0 1 ஆகும் அதுபோல் 0 4 முறை 1 8 என்பது 12 ஆகும் 0 4 நேரம் 0 என்பது 0 ஆகும் 30 4 முறை 520 என்பது 10 ஆகும் எனவே இதை நாம் பூர்த்தி செய்துள்ளோம் முதல் வரிசையை வரிசைப்படுத்தவும் செய்துள்ளோம் இப்போது மூன்றாவது வரிசையில் பழைய மதிப்பை எழுத வேண்டும் பழைய மதிப்பு 6 ஆகும் எனவே 6 6 மடங்கு 1 என்பது 0 வை அளிக்கும் எனவே விதி புதிய மூன்றாவது வரிசை பழைய மூன்றாவது வரிசையாகும் அதாவது 6 மடங்கு புதிய முன்னிலை வரிசை அல்லது புதிய இரண்டாவது வரிசை ஆகும் எனவே 6 6 முறை 1 என்பது 58 வரும் ஆக 1 என்பது ௦ ஆகும் 4 6 ஆகும் எனவே 4 308 328 308 என்பது 28 ஆகும் இது 14 ஆகும் நிச்சயமாக 6 6 முறையில் 1 என்பது 0 அதுபோல் 5 6 முறை 14 5 6 முறையில் 7 8 ஆகும் எனவே 5 428 408 428 என்பது 28 ஆகிறது அதன் தீர்வு 1 4 ஆகும் 0 6 முறை 0 என்பதின் தீர்வு ௦ ஆகும் 0 6 முறையில் 18 என்பது 68 இதன் தீர்வு 34 ஆகும் அதுபோல் 1 6 முறையில் 0 என்பது 1 ஆகும் மேலும் 36 6 முறையில் 530 என்பது 6 ஆகும் எனவே இது அடுத்த தீர்வு நமக்கு 3 தடைகள் இருக்கும்பொழுது மறு செய்கைகளை இப்படித்தான் செய்கிறோம் இப்போது அடிப்படை மாறிகள் X4 X2 X6 ஆகும் அந்த வரிசையில் நம்மால் அடையாள மேட்ரிக்ஸை 1 0 0 0 1 0 மற்றும் 0 0 என்ற வரிசையில் காண முடியும் இப்போது நாம் மதிப்புகளைக் காணலாம் எனவே இங்கே 2 0 கள் உள்ளன எனவே நாம் இப்பொழுது இதனை பெருக்க வேண்டியதில்லை 1 என்பது இதன் பங்களிப்பாகும் எனவே முதல் வரிசையில் 4 58 4 4 58 4 1 x 58 4 58 32 5 378 ஆகும் அடிப்படை மாறிகள் 0 ஆக இருக்கும் எனவே இதைப் பற்றி நாம் அதிகம் கவலைப்பட தேவையில்லை நாம் அதைச் செய்திருக்க முடியும் 5 என்பது அதன் மதிப்பு ஆகும் ஆனால் நான் அதைக் இங்கு வெளிப்படுத்தவில்லை ஏனென்றால் எதிர்மறை குணகத்துடன் ஒன்று இருப்பதால் ஆனால் அது எதையும் குறிக்கவில்லை நாம் புறநிலை செயல்பாட்டைக் கணக்கிட்டு 5 என எழுதலாம் நாம் அதை செய்ய முடியும் எனவே இப்போது மதிப்புகள் சில நேர்மறையானவை என்ற முடிவில் ஒரு மறு செய்கை இருப்பதை நாம் உணர முடிகிறது மிகப் பெரிய நேர்மறை குணகத்தைக் கொண்ட X3 ஐ உள்ளிடுவதன் மூலம் சிம்ப்ளக்ஸ் வழியிலிருந்து தொடரலாம் என்பதாகும் நாம் வலது புறத்தைப் பார்க்கிறோம் இப்போது வலது புறம் சாத்தியமானது என்பதை நம்மால் இப்போது உணர முடிகிறது எனவே இதை கணக்கிட டூயல் சிம்ப்ளக்ஸ் வழியில் தொடர முடியாது எனவே இந்த மறு செய்கையில் நாம் சிம்ப்ளக்ஸ் வழியை மட்டுமே தொடர முடியும் எனவே மாறி X3 ஐ உள்ளிடுவதன் மூலம் சிம்ப்ளக்ஸ் வழியில் தொடர்கிறோம் இது மிகப்பெரிய கொண்டு இருக்கிறது எனவே நாம் அதை செய்கிறோம் மற்றும் மேலும் X3 ஐ உள்ளிடுகிறோம் இப்போது வெளியேறும் மாறியைக் கண்டுபிடிக்க 10 32 203 10 32 203 5 78 407 407 6 203 6 எனவே 407 சிறிய அலகு ஆகும் மேலும் 407 ன் தீர்வை விட்டு விடுவோம் எனவே அடுத்த மறு செய்கை மாறி X3 தீர்வுக்குள் நுழையும் மற்றும் மாறி எக்ஸ் 2 வின் தீர்வை விட்டு விடுவோம் இப்போது அது இங்கே வெளிப்பட்டுள்ளது நாம் இங்கே நிறைய மறு செய்கைகளைக் பார்த்துளோம் எனவே X3 இங்கே நுழைவதால் X2 வெளியேறுகிறது எனவே X3 தீர்வுக்குள் நுழைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது இதில் X2 இல்லை இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு கணக்கீடுகளையும் கடந்து செல்லப் போவதில்லை நீங்கள் சிம்ப்ளக்ஸ் அட்டவணையைப் பார்க்கலாம் அதன்படி நாம் தொடரலாம் இப்போது இதைச் செய்யும்போது இந்த சிக்கலின் மூன்றாவது மறு செய்கையான அடுத்த மறு செய்கை X4 X3 மற்றும் X6 ஆகியவை அடிப்படை மாறிகள் என்பதை நம்மால் உணர முடிகிறது இப்போது மறு செய்கையை நாம் முடிக்கும்போது X4 107 X3 407 மற்றும் X6 527 ஆகியவற்றுடன் அதன் புறநிலை செயல்பாடின் மதிப்பு 2007 உள்ளது இப்போது மதிப்புகள் 37 477 மற்றும் 57 ஆகும் இதில் X3 X4 மற்றும் X6 ஆகியவை அடிப்படை மாறிகள் 0 ஆக உள்ளன எனவே இந்த நேர்மறை இல் நாம் அறிய ஆர்வமாக உள்ளோம் இந்த மறு செய்கையில் முதன்மை மாறியானது சாத்தியமானது என்பதை இப்போது மீண்டும் நம்மால் உணர முடிகிறது எனவே 107 407 527 சாத்தியமானதாகும் எனவே டூயல் சிம்ப்ளக்ஸ் வழியை நம்மால் கணக்கிட முடியாது தீர்வுக்கு மாறி X5 ஐ உள்ளிடுவதன் மூலம் சிம்ப்ளக்ஸ் வழியை மட்டுமே பயன்படுத்துவோம் இப்போது வெளியேறும் மாறி 107 57 2 527 57 525 என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 107 மாறி X4 வின் தீர்வை விட்டு விடுவோம் பின்னர் அடுத்த மறு செய்கையை கணக்கிட செல்லலாம் எனவே X5 நுழையும் X4 வெளியேறும் இதை நீங்கள் காணலாம் X5 நுழைந்துள்ளது X4 ற்கு தீர்வு இல்லை இப்போது தீர்வு X5 2 X3 6 X6 6 இது இங்கே சாத்தியமாகும் ஆனால் தொடர்ந்து ஒன்று நேர்மறையானது என்பதை நம்மால் உணர முடிகிறது எனவே நாம் சிம்ப்ளக்ஸ் வழியைச் பின்பற்றுகிறோம் டூயல் சிம்ப்ளக்ஸ் வழியை நம்மால் கையாள முடியாது ஏன்னென்றால் நாம் சிம்ப்ளக்ஸ் வழியைச் பின்பற்றுகிறோம் பின்னர் X1 ஐ தீர்வுக்குள் உள்ளிடுகிறோம் நாம் X1 ஐ தீர்வுக்காக நுழையும்போது X6 குறைந்தபட்ச விகிதத்துடன் 6 ஐ தீர்வாக விட்டுவிடும் ஆகையால் X1 இப்போது X6 க்கு பதிலாக தீர்வாக கிடைத்துள்ளது என்பதை நம்மால் உணர முடிகிறது இப்போது இந்த மறு செய்கையின் முடிவில் தீர்வு X1 6 X3 125 X5 345 என்பது புறநிலை செயல்பாட்டு மதிப்புடன் 36 க்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் இப்போது முதன்மை மாறியானது 345 125 மற்றும் 6 ஆகிய அலகுகள் சாத்தியமானதாகும் இப்போது ன் மதிப்புகளைப் பார்க்கிறோம் X1 X3 மற்றும் X5 ஆகியவை 3 அடிப்படை மாறிகள் ஆகும் என்பதை நான் இங்கு உங்களுக்காக குறிப்பிடுகிறேன் எனவே X1 க்கு 0 உள்ளது X3 க்கு 0 உள்ளது X5 யுக்கும் 0 உள்ளது இவையனைத்தும் அடையாள மேட்ரிக்ஸின் கீழ் கொண்டுள்ளது ஆனால் 3 அல்லாத அடிப்படை மாறிகளைப் பார்த்தால் இது 7 ஐக் கொண்டுள்ளது இது 0 ஐக் கொண்டுள்ளது இது 1 ஐக் கொண்டுள்ளது எனவே எந்த நேர்மறை ன் வழிமுறை X1 6 X3 125 X5 345 மற்றும் புறநிலை செயல்பாட்டு மதிப்பு 36 க்கு சமமான உகந்த தீர்வைக் கொடுப்பதை ஒரு புள்ளியில் நிறுத்துகிறது இந்த தீர்வை 36 க்கு சமமான புறநிலை செயல்பாட்டுடன் கொண்டிருக்கும்போது உகந்த நிலையை அடைந்துள்ளது எவ்வாறாயினும் இந்த மாறிக்கு ஒத்த ஒரு அடிப்படை அல்லாத இப்போது 0 ஐக் கொண்டிருப்பது சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடிகிறது இது எதிர்மறையாக இல்லை ஆனால் இது 0 ஐக் கொண்டுள்ளது இப்போது இதை நாம் உள்ளிடலாமா என்பது மற்றொரு கேள்வி ஆகும் இப்போது இந்த நிகழ்வு மாற்று தீர்வுக்கு உகந்தது என்று அழைக்கப்படுகிறது எனவே அனைத்தும் ≤ 0 ஆக இருக்கும்போது உகந்ததை எட்டும்போது நாம் மீண்டும் இந்த தீர்வை எடுத்துக்கொள்வோம் இன்னும் அடிப்படை அல்லாத 0 என்றால் அது மாற்று உகந்ததைக் குறிக்கிறது எனவே நாம் அதை உள்ளிட்டு மாற்று தீர்வைப் பார்க்கலாம் எனவே இதை உள்ளிடினால் இந்த மாறி வந்து மாறி X3 வெளியேறும் நாம் மற்றொரு சிம்ப்ளக்ஸ் மறு செய்கையைச் செய்தால் புறநிலை செயல்பாட்டில் அதிகரிப்பு இல்லை என்பதை நம்மால் உணர முடியும் ஏனெனில் இது ஒரு மாற்று உகந்ததாகும் மேலும் z 36 உடன் X1 9 ஐக் காண்கிறோம் Cj Zj's ஒரே மாதிரியானவை என்பதை நாம் உணர்ந்திருப்பதும் சுவாரஸ்யமானது தான் முந்தையதை ஒப்பிடும்போது அவை ஒரே மாதிரியாக மாறும் இந்த உகந்த நிலையை அடைந்ததை மீண்டும் பார்த்தால் ஆனால் 0 மதிப்புடன் அடிப்படை அல்லாத உள்ளது 0 மதிப்புடன் அடிப்படை அல்லாத உள்ளது அடிப்படை அல்லாததாகும் ஏனெனில் இந்த மதிப்புகள் அடையாள அணி அல்ல அடிப்படை அல்லாத ஐ விட பெரியது எனவே மீண்டும் நான் X3 ஐ உள்ளிட்டால் X4 ன் தீர்வை விட்டு விலகும் என்பதை நாம் உணருவோம் X3 இல் X4 வரும் நாம் இந்த தீர்வைப் பெறுவோம் முந்தைய தீர்வு இப்போது மீண்டும் வரும் என்று நாம் பெறுவோம் முந்தைய தீர்வு இப்போது மீண்டும் வரும் எனவே மாற்று மாறி உகந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நாம் நிறுத்திவிட வேண்டும் எனவே சற்று பெரிய சிக்கலை தீர்க்க இது ஒரு வழி ஆகும் 3 தடை பிரச்சினை ஆகும் மாற்று ஆப்டிமா நடக்கக்கூடும் என்பதைப் புரிந்துகொள்ள இந்த சிக்கல் நமக்கு உதவியது இப்போது இதை நாம் செய்யலாம் ஏனெனில் இந்த சிக்கலை தீர்க்க நாம் உண்மையில் டூயல் சிம்ப்ளக்ஸ் வழியில் தொடங்கினோம் இப்போது நாம் சிம்ப்ளக்ஸ் வழியைத் தொடங்கலாம் என்றும் சொன்னோம் எனவே இது முதல் அட்டவணை ஆகும் இப்போது இதை விட்டுச் செல்வதற்குப் பதிலாக 40 சிம்ப்ளக்ஸ் வழியைத் தொடங்கலாம் எனவே நாம் சிம்ப்ளக்ஸ் வழியைத் தொடங்கினால் இந்த மாறி X3 வரும் ஏனெனில் இது மிகப்பெரியது ஆகும் இப்போது விகிதங்கள் 305 என்பது 6 ஆகும் பிவோட் உறுப்பு எதிர்மறையாக இருப்பதால் நம்மால் இங்கே விகிதத்தைக் பார்க்க முடியவில்லை அதனால் நாம் விகிதத்தைக் கண்டுபிடிக்க மாட்டோம் மேலும் 365 ன் அடிப்படையில் 6 என்பது மிக சிறிய எண் ஆகும் எனவே அதில் 6 போகும் இப்போது மாறி X3 உள்நுழைந்து மாறி X4 ஐ வெளியேற்றும் நாம் இதைச் செய்தால் அதாவது 4 மறு செய்கைகள் அல்லது 3 மறு செய்கைகளுக்குப் பிறகு இந்த தீர்வை 36 உடன் பெறுகிறோம் எனவே இந்த சிக்கலில் நாம் முதலில் டூயல் சிம்ப்ளக்ஸ் வழியைத் தொடங்கியதால்தான் தீர்வு கிடைத்தது ஆனால் நாம் அதை அதிக மறு செய்கைகளைச் செய்தோம் சிம்ப்ளக்ஸ் வழியை நாம் செய்தபோது அடுத்த மறு செய்கையில் இது 40 தானாகவே சாத்தியமாகி வருவதாகவும் எனவே டூயல் சிம்ப்ளக்ஸ் வழியைச் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதையும் நாம் உணர முடியும் எனவே இது சிம்ப்ளக்ஸ் வழியை நாம் செய்ய முடியும் அல்லது டூயல் சிம்ப்ளக்ஸ் வழியைச் செய்ய முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள இது உதவுகிறது ஆனால் இறுதி தீர்வை 36 உடன் பெறுவோம் மாற்று உகந்த தன்மை இருப்பதால்தான் நாம் மீண்டும் மாற்று உகந்ததைச் செய்ய முடியும் அதே விஷயத்தை 36 இன் மாற்றுத் தீர்வோடு நாம் காண்கிறோம் மேலும் இந்த மாறியின் நிலை வரும் அது மீண்டும் நிகழும் இப்போது சுவாரஸ்யமாக இந்த சிக்கலைப் பார்க்க மூன்றாவது வழி உள்ளது இப்போது நாம் சிம்ப்ளக்ஸ் வழியைச் செய்திருக்க முடியும் ஆனால் சுவாரஸ்யமாக நாம் சிம்ப்ளக்ஸ் வழியைச் செய்திருந்தால் நாம் சாதாரணமாக முன்னேறி மாறி X3 க்குள் நுழைந்திருக்கும் ஏனெனில் அது மிகப்பெரியது ஆகும் ஆனால் அதற்கு பதிலாக நாம் மிகப்பெரிய இல்லாத மாறி X1 ஐ உள்ளிட தேர்வுசெய்தால் எந்தவொரு நேர்மறை ஐ உள்ளிடலாம் என்று சொன்னால் X1 உள்ளே வந்து X4 வெளிய செல்லும் ஒரு மறு செய்கையில் z 36 உடன் உகந்த தீர்வைப் பெற முடியும் என்பதை நம்மால் முறிந்து கொள்ளமுடியும் இந்த தீர்வை 9 உடன் பெறுகிறோம் மீண்டும் மாற்று ஆப்டிமா இந்த 0 இருப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது அடுத்த மறு செய்கை செய்தால் மற்ற தீர்வைப் பெறுவோம் எனவே இந்த எடுத்துக்காட்டில் இருந்து நாம் சில விஷயங்களைப் புரிந்துகொள்ள முடிகிறது ஒன்று உங்களுக்கு கலப்பு வகை கட்டுப்பாடுகளில் சிக்கல் இருந்தால் சிக்கலுக்கு ஒரு தீர்வு இருந்தால் நாம் செயற்கை மாறிகளைச் சேர்க்கத் தேவையில்லை என்று சிம்ப்ளக்ஸ் மற்றும் டூயல் சிம்ப்ளக்ஸ் ஆகியவற்றின் கலவையை கொண்டு நாம் கணக்கிட முடியும் இரண்டும் சாத்தியமான இடங்களில் மறுதொடக்கங்கள் இருக்கக்கூடும் அவற்றில் ஒன்றை எடுத்து தொடரலாம் ஒன்று மட்டுமே சாத்தியமான மறு செய்கைகள் இருக்கக்கூடும் அப்பொழுது நாம் அந்த வழியில் தொடரலாம் இரண்டும் சாத்தியமானால் முதலில் சிம்ப்ளக்ஸ் விஷயத்தை முயற்சி செய்யுங்கள் முதலில் டூயல் சிம்ப்ளக்ஸ் விஷயமல்ல அதாவது ஒரு நேர்மறை உடன் முதலில் ஒரு மாறியை உள்ளிட்டு பின்னர் தொடர முயற்சிக்க வேண்டும் இது முற்றிலும் அவசியமானால் மட்டுமே நுழைவு இல்லை மற்றும் டூயல் சிம்ப்ளக்ஸ் மறு செய்கை மட்டுமே சாத்தியமாகும் பின்னர் டூயல் சிம்ப்ளக்ஸ் செய்யுங்கள் இந்த எடுத்துக்காட்டின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட மற்ற விஷயம் மாற்று ஆப்டிமாவின் இருப்பாகும் எனவே நமக்கு உகந்ததாக இருக்கும்போது அனைத்தும் Cj Zj's 0 வுக்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருப்பதாகும் பின்னர் இருப்பதைக் கண்டுபிடிப்போம் பின்னர் 0 உடன் அடிப்படை அல்லாத இருப்பதைக் காண்கிறோம் மேலும் அது மாற்று உகந்ததைக் குறிக்கிறது நாம் கணக்கிட வேண்டும் ஆக அது மீண்டும் நிகழும் இந்த தீர்வுகளில் ஒன்றை நாம் எடுக்கலாம் உண்மையிலே நம்மிடம் மாற்று தீர்வு உகந்ததாக இருக்கும்போது இந்த 2 தீர்வுகள் மட்டுமல்ல எல்லையற்ற மாற்று உகந்த தீர்வுகளும் உள்ளன என்பதும் உண்மைதான் ஆனால் சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் மூலையில் உள்ள புள்ளிகளைப் பார்க்கும் ஒரு வழிமுறையாக இருப்பது நமக்கு தொடர்புடைய மூலையில் உள்ள புள்ளிகளை மட்டுமே ஒத்திருக்கிறது இரட்டை மாறியின் சிக்கலை தீர்ப்பதற்கான இன்னும் சில அம்சங்கள் மற்றும் இரட்டை தீர்வைப் புரிந்துகொள்வது பற்றி அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம்